ரிட்டர்ன் ஓரியண்டட் புரோகிராமிங் தாக்குதலின் செயல் விளக்கம் வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தில் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் முந்தைய வீடியோக்களில் ஒன்றில் இந்த ஸ்டாக் இயங்காததாக மாற்றப்பட்டது என்ற உண்மையை சமாளிக்க தாக்குபவர்கள் Return to Libc தாக்குதலை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதைக் கண்டோம் Return to Libc தாக்குதல் மூலம் இயங்க முடியாத ஒரு ஸ்டாக் நம்மிடம் இருந்தாலும் தாக்குபவர் ஒரு பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறார் மற்றும் தீங்கிழைக்கும் செயலைச் அவரால் செய்ய முடியும் இன்று நாம் காணும் செயல் விளக்கத்தில் Return to Libc தாக்குதலைப் பயன்படுத்தி ஒரு ஷெல்லை உருவாக்குவோம் இந்த குறியீடுகள் விர்ச்சுவல் மெஷினில் உள்ளன அவை இந்த பாடத்திட்டத்துடன் nptel codes module3 என்ற டைரக்டரியில் உள்ளன Vuln c எனப்படும் ஒரு குறிப்பிட்ட C குறியீட்டைப் பார்ப்போம் இது மிகவும் எளிமையான C குறியீடு இது இரண்டு பங்க்ஷன்களைக் கொண்டுள்ளது ஒரு main பங்க்ஷன் மற்றும் vuln எனப்படும் ஒரு பங்க்ஷன் எனவே இங்கே strcpy காரணமாக பாதிப்புக்குள்ளாகும் இது S ஐ பஃபரில் நகலெடுக்கிறது இப்போது பஃபரானது லோக்கல் வெரியபிள் என வரையறுக்கப்படுகிறது மற்றும் அதன் அளவு 64 பைட்டுகள் எனவே இந்த பஃபரை S சுலபமாக நிரப்பி வழிகிறது மேலும் argv 1 உடன் S பயன்படுத்தப்படுவதால் அதை கமன்ட் லைனிலிருந்து செய்ய முடியும் எனவே இந்த ப்ரோக்ராமைப் பயன்படுத்தும் ஒரு பயனர் திடீரென்று நீண்ட கமன்ட் லைன் அருகுமெண்ட்டை கொடுப்பார் எனவே இந்த பஃபர் ஓவர்ப்லொ ஆகிறது எனவே இந்த ப்ரோக்ராம் முதலில் செயல்படுவதைப் பாருங்கள் எனவே அதை ஒரு குறுகிய ஸ்ட்ரிங்க் மூலம் இயக்குவோம் இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை நாம் காண்கிறோம் மறுபுறம் நாம் ப்ரோக்ராமுக்கு மிகப் பெரிய ஸ்ட்ரிங்கை கொடுத்தால் இது 64 பைட்டுகளை விட மிகப் பெரியது பின்னர் strcpy காரணமாக எதிர்பார்க்கப்படும் பஃபர் ஓவர்ப்லொ மற்றும் ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையைப் நாம் பெறுகிறோம் முந்தைய செயல் விளக்கத்தில் நாம் பார்த்ததைப் போலவே இப்போது ஸ்டாக்கில் ஒரு பஃபர் ஓவர்ப்லொ இருப்பதைக் கண்டோம் பேலோடை உருவாக்குவதற்காக முந்தைய செயல் விளக்கத்தில் பயன்படுத்திய பைதான் ஸ்கிரிப்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் அதை module2find payload இலிருந்து இங்கிருந்து நகலெடுக்கிறோம் இந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்டால் முன்பு போல எந்த தன்னிச்சையான நீளம் கொண்ட ஸ்ட்ரிங்கையும் உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் 112 ஐக் குறிப்பிட்டுள்ளதால் இந்த பைதான் ஸ்கிரிப்ட் A 112 A ஐ அச்சிடும் எனவே இந்த 112 ஐ மாற்றுவதன் மூலம் ஸ்ட்ரிங்கிற்கு வெவ்வேறு நீளங்களைப் பெறலாம் இப்போது அதற்கு முன்பே நாம் கண்டறிந்தது A என்பது 72 பைட்டுகள் என்று நாம் குறிப்பிட்டால் இது ஸ்ட்ரிங்கின் மிகச்சிறிய நீளம் இது ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையை உருவாக்கும் அதனால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் find payload பின்னர் நாம் பார்த்தபடி E1 ஐ ப்ரோக்ராமுக்கு ஒரு அருகுமெண்ட்டாகப் பயன்படுத்தலாம் மற்றும் அது ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையை ஏற்படுத்துகிறது என்பதைக் காணலாம் 72 க்கும் குறைவான எதுவும் சரியாக வேலை செய்ய முடியும் எனவே இதை நாம் 4 பைட்டுகள் குறைத்து 68 ஆக மாற்றினால் இது பின்வருமாறு சரியாக வேலை செய்ய வேண்டும் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால் 72 பைட்டுகளில் பஃபர் உண்மையில் ஓவர்ப்லொ ஆகிறது மற்றும் ஸ்டாக்கில் சேமிக்கப்படும் பிரேம் பாய்ண்ட்டர் மாற்றியமைக்கப்படுகிறது இது பிரேம் பாய்ண்ட்டர் மாற்றியமைக்கும் ஸ்ட்ரிங்கின் மிகச்சிறிய நீளம் இப்போது இந்த ஸ்ட்ரிங்கிற்கு கூடுதலாக A இன் 4 பைட்டுகளைச் சேர்த்தால் அது பிரேம் பாய்ண்ட்டர் ஓவர்ப்லொ ஆவது மட்டுமல்லாமல் ரிட்டர்ன் அட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் இது ஸ்டாக்கில் மாற்றியமைக்கப்படும் எனவே முந்தைய சொற்பொழிவில் நாம் கண்டது போல் Return to Libc தாக்குதலுக்கு இந்த பேலோடை உருவாக்க நமக்குத் தேவை என்னவென்றால் பஃபரை நிரப்ப வேண்டும் இதனால் ரிட்டர்ன் அட்ரெஸ் மாற்றப்படும் ரிட்டர்ன் அட்ரெஸ் system பங்க்ஷனிற்கு ஒரு பாய்ண்ட்டர் மூலம் மாற்றப்படும் இது லிப்சி ல் உள்ளது மேலும் இந்த system பங்க்ஷனிஒரு ஸ்ட்ரிங்கின் அருகுமெண்ட் தேவை எனவே ""binsh"" அல்லது ""binbash"" போன்ற ஸ்ட்ரிங்க் தேவைப்படும் இது இயங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்க் எனவே என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் கணினி இயங்கும்போது அது மெமரியிலிருந்து ஸ்ட்ரிங்கைத் தேர்ந்தெடுத்து அதனுடன் தொடர்புடைய எக்சிகியூடபிளை இயக்கும் சரி இந்த Return to Libc தாக்குதலை உருவாக்க முயற்சிப்போம் நமக்குத் தேவைப்படும் இரண்டு விஷயங்கள் உள்ளன முழு ப்ரோசஸ்ஸிலும் கணினி எங்கு இருக்கிறது என்பதற்கான முகவரி தேவைப்படும் மேலும் "" bin sh "" ஸ்ட்ரிங்கின் இருப்பிடம் ப்ரோசஸ்ஸில் எங்காவது உள்ளதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் GDB பிழைத்திருத்தியைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் முக்கியமாக ஒரு பிரேக் பாயிண்டை செருகுவோம் மற்றும் சில அருகுமெண்ட்டுடன் இயங்கக்கூடியதை இயக்குகிறோம் கணினிக்கான இந்த Libc பங்க்ஷனின் முகவரியைக் கண்டுபிடிப்பதில் நாம் மிகவும் ஆர்வமாக உள்ளோம் பின்வருமாறு gdb p system மை உபயோகித்து system பங்க்ஷனின் முகவரியை அச்சிடலாம் மேலும் இந்த முகவரி 0XX7E42940 முழு பங்க்ஷனிலும் system பங்க்ஷனின் இருப்பிடமாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இதன் நகலை உருவாக்குவோம் நமக்குத் தேவையான அடுத்த விஷயம் "binsh""என்ற ஸ்ட்ரிங்கி ன் முகவரி நாம் ""binbash"" என்ற சரத்தையும் பயன்படுத்தலாம் இது ஒரு பாய்ண்ட்டர் இது பாஷ் இயங்கக்கூடியது ஆனால் இது வேலை செய்வது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரிங்க் மறுபுறம் நாம் ஒரு sh ஷெல்லை உருவாக்கி பயன்படுத்துகிறோம் அது ஷெல் ""binsh"" மேலும் முழு செயல்முறையிலும் எங்காவது ஷெல் ""binsh"" உள்ளதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் செய்வது இந்த ப்ரோசஸ் மெமரியின் பல்வேறு பாதைகளில் தேட முயற்சிக்கிறோம் எனவே நாம் உறுதியாக அறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் " bin sh" என்பது Libc ல் உள்ளது எனவே முழு ப்ரோசஸ் ஸ்பெஸ்ஸிலும் ஒரு Libc இருக்கும் மெமரியின் வரம்பை அறிந்தால் அந்த மெமரியின் பகுதியை தேடி அடையாளம் காணலாம் மற்றும் " bin sh" இன் முகவரியை கண்டுபிடிக்கலாம் சரி எனவே முதலில் நாம் செய்ய வேண்டியது Libc இருக்கும் இடத்தைக் கண்டுபிடிப்பதுதான் எனவே gdb info proc map யை பயன்படுத்துவதன் மூலம் இதைச் செய்கிறோம் மேலும் F7E08000 முதல் F7FB5000 வரையிலான இடத்தில் Libc இருப்பதைக் காண்கிறோம் அதேபோல் மற்ற பகுதிகளும் உள்ளன மற்ற 4 KB பக்கங்களும் Libc யை உள்ளடக்கியது எனவே இந்த முழு மெமரியின் வரம்பிலும் தேவையான ஸ்ட்ரிங்கை தேட முயற்சிப்போம் find கமாண்ட்டைப் பயன்படுத்தி மெமரி முழுவதும் தேடுவதை GDB ஆதரிக்கிறது எனவே கமாண்ட் இப்படி தொடங்குகிறது இது gdb find 0xF7E08000 0xF7FB9000 "binsh" தொடக்க முகவரி முடிவு முகவரி மற்றும் தேட வேண்டிய ஸ்ட்ரிங்க் நாம் இங்கே பெறுவது என்னவென்றால் இந்த முகவரி F7F6102B இல் அமைந்துள்ள ஒரு வடிவத்தை அது கண்டறிந்துள்ளது இந்த மெமரியின் இருப்பிடத்தில் தேவையான ஸ்ட்ரிங்க் உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் எனவே gdb xs 0XF7F6102B கமாண்ட்டைப் பயன்படுத்தி அந்த இடத்தில் ஸ்ட்ரிங்கை அப்புறப்படுத்துவதன் மூலம் அதைச் செய்யலாம் சரி எனவே அடிப்படையான Return to Libc தாக்குதலுக்கு இது நமக்குத் தேவை எனவே இப்போது GDB யிலிருந்து வெளியேறுவோம் அடுத்து நாம் செய்வது ஒரு பேலோடை உருவாக்குவது எனவே ஒரு பேலோடை உருவாக்க payload generator py எனப்படும் சிறிய பைதான் ஸ்கிரிப்டை எழுதுகிறோம் எனவே அதைத் திறப்போம் இங்கே நாம் காண்பது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட பேலோட் ஜெனரேட்டர் 76 A களைக் கொண்ட ஒரு ஸ்ட்ரிங்க் Y ஐ அச்சிடுகிறது இது பஃபரை நிரப்பி வழிகிறது மற்றும் பிரேம் பாய்ண்ட்டரை மாற்றியமைக்கிறது அடுத்த நான்கு பைட்டுகள் ரிட்டர்ன் அட்ரெஸை மீறும் எனவே லிட்டில் எண்டியன் போர்மட்டில் F7E42940 என்ற system பங்க்ஷனின் முகவரியை வைக்கும் இங்கே காணக்கூடியது இது நாம் கண்டறிந்த system பங்க்ஷனின் முகவரியுடன் பொருந்துகிறது அடுத்தது 4 பைட்டுகள் ஸ்டாக்கில் இருந்தன எனவே அதை சில தன்னிச்சையான மதிப்புகளுடன் நிரப்புகிறோம் இந்த விஷயத்தில் நாம் A ஐ வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் அதை எதையாவது கொண்டு நிரப்ப முடியும் பின்னர் " bin sh" என்ற ஸ்ட்ரிங்கின் முகவரியை வைக்கிறோம் எனவே இந்த முகவரி F7F6102B நாம் கண்டறிந்த " bin sh" முகவரியுடன் பொருந்துகிறது எனவே இப்போது என்ன நடக்கப் போகிறது என்றால் பங்க்ஷன் திரும்பும்போது அது நாம் இங்கு குறிப்பிட்டுள்ள இந்த குறிப்பிட்ட முகவரிக்குத் திரும்பப் போகிறது இது ஸ்டாக்கில் உள்ள ரிட்டர்ன் அட்ரெஸ் இருப்பிடத்தில் இருக்கும் இது Libc ல் system பங்க்ஷனை இயக்க தூண்டும் system பங்க்ஷன் பின்னர் ஸ்டாக்கிலிருந்து எடுக்கும் அதற்குத் தேவைப்படும் ஒரே அருகுமெண்ட் மற்றும் இந்த அருகுமெண்ட் ஒரு கேரக்டர் பாய்ண்ட்டர் மற்றும் இது ஒரு இயங்கக்கூடிய ஸ்ட்ரிங்கிற்கு ஒரு பாய்ண்ட்டரை எதிர்பார்க்கிறது எனவே இது இந்த முகவரியை அருகுமெண்ட்டாகப் பயன்படுத்துகிறது மற்றும் " bin sh " என்ற ஸ்ட்ரிங்கை எடுத்து அதை இயக்குகிறது எனவே நாம் முதலில் செய்ய வேண்டியது payload generator ஐ இயக்கி தேவையான பேலோடை உருவாக்குவதுதான் எனவே இதை நாம் பின்வருமாறு செய்கிறோம் எனவே பைதான் payload generator py ஐ இயக்கி அதன் வெளியீட்டை e2 எனப்படும் இந்த பைல்லில் சேமித்து பின்னர் மீண்டும் vuln c ஐ இயக்கி e2 இலிருந்து உள்ளீட்டை அனுப்புகிறோம் எனவே இப்போது நாம் பார்ப்பது தீங்கிழைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்ட்ரிங்க் இது முன்பு போலவே ஷெல்லை இயக்க மற்றும் உருவாக்க கணினியைத் தூண்டும் இந்த ஷெல் PID 4416 உடன் இங்கே உள்ளது மேலும் நாம் பார்ப்பது என்னவென்றால் பின்னணியில் பிற ப்ரோசஸ்கள் உள்ளன முதலாவதாக பாஷ் இது இந்த குறிப்பிட்ட டெர்மினலை உள்ளடக்கிய அசல் ப்ரோசஸ் ஆகும் பின்னர் vuln உள்ளது இது இயங்கக்கூடியது இது 4415 என்ற ப்ரோசஸ் ஐடியைக் கொண்டுள்ளது அது இன்னும் பின்னணியில் இயங்குகிறது நம்மிடம் sh உள்ளது மற்றும் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட ப்ரோசஸ் ps உள்ளது இப்போது இதை பயன்படுத்துகிறோம் எனவே system பங்க்ஷன் என்ன செய்யும் என்றால் அது ஒரு ப்ரோசஸை தூண்டிவிட்டு அந்த குறிப்பிட்ட ப்ரோசஸைச் செயல்படுத்துகிறது எனவே அடிப்படையில் இந்த "1" ப்ரோசஸின் சைல்ட் நாம் இப்போது உருவாக்கிய ஷெல் ஆகும் இப்போது sh ப்ரோசஸ் அதன் செயல்பாட்டை முடிக்கும் வரை ஒரு ப்ரோசஸ் பூட்டப்பட்டுள்ளது ஆகவே இந்த sh ப்ரோசஸை நாம் முடிக்கும்போது "1" ப்ரோசஸ் தொடர்ந்து செயல்படும் எனவே நடப்பதைப் பார்ப்போம் நாம் sh இலிருந்து வெளியேறுகிறோம் ஆனால் நாம் பார்ப்பது என்னவென்றால் "1" ப்ரோசஸ்க்கு ஒரு செக்மென்ட்டேஷன் பிழை இருக்கும் ஆகவே இது எதனால் என்றால் ஒரு ப்ரோசஸை இந்த ஸ்டாக்கில் தேடுவதால் அது சில குப்பைகளை அல்லது சில தன்னிச்சையான மதிப்புகளை ஸ்டாக்கிலிருந்து எடுத்து அதை இயக்க முயற்சிக்கிறது மேலும் இது ப்ரோசஸை செயலிழக்கச் செய்கிறது மற்றும் கோட்பாடு சொற்பொழிவில் நாம் பார்த்தபடி அதைச் செய்வதற்கான சிறந்த வழி குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது ஒரு வேலையாக ஷெல்லிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற நாம் பயன்படுத்திய இந்த பாதிப்பை மாற்ற முயற்சி செய்யலாம் எனவே இதைச் செய்வதற்காக இந்த பைதான் ஸ்கிரிப்ட் payload generator ரை exit உடன் உருவாக்கியுள்ளோம் இது system பங்க்ஷன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அருகுமெண்ட் மட்டுமல்லாமல் exit பங்க்ஷனை உள்ளடக்கிய ஸ்ட்ரிங்கை உருவாக்குகிறது எனவே இந்த முகவரி exit பங்க்ஷனின் முகவரியை கொண்டு நிரப்ப வேண்டும் இது Libc மெமரியின் பகுதியில் எங்காவது இருக்கும்